நாம் எண் கணித அமைப்பு பிரிவு பற்றி பார்த்தோம் இந்த வகுப்பில் கூட்டல் செயலில் ஏற்படும் overflow ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது எனவும் மேலும் BCD எண்கணிதம் பற்றியும் பார்ப்போம் மேலும் BCD கூட்டல் BCD கழித்தல் சுற்று பற்றியும் இதற்கு பொருத்தமான கோட்பாடு என்ன என்பதையும் 10's காம்ப்ளிமென்ட் மற்றும் கழித்தல் செயல்பாட்டில் 9's காம்ப்ளிமென்ட் இன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றியும் பார்ப்போம் இதே பாடத்தில் நாம் பைனரி முறையில் கழித்தலை எவ்வாறு ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் முறையிலும் பண்ண முடியும் என்பதை பார்த்தோம் மேலும் டூஸ் காம்ப்ளிமென்ட் என்றால் என்ன என்பதையும் பார்த்தோம் முதலில் overflow ஐ எப்படி கண்டுபிடிப்பது என பார்ப்போம் இதற்காக நாம் எண்களின் பிரதிநிதித்துவத்தை மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும் இதில் 4 இலக்க முறையில் எண்களை எவ்வாறு எழுதுவது என்றும் இதில் அடையாள இலக்கம் எங்கு உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த நான்கு இலக்க முறையில் உள்ள எண்கள் டூஸ் கம்பிளிமெண்ட் முறையில் உள்ளது இது 8 முதல் 7 வரை உள்ளது உங்களுக்கு இந்த எண்கள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது ஏற்கனவே தெரியும் இதில் 0000 என்பது 0 0001 என்பது 1 0010 என்பது 2 இதேபோல் 0111 வரை உள்ளது இதில் கடைசி இலக்கம் அடையாள இலக்கமாக குறிப்பிடப்படும் மேலும் 1000 என்பது 8 ஆகும் 1001 என்பது 7 1010 என்பது 6 இதே போல் 1111 என்பது 1 ஆகும் என நமக்கு தெரியும் இப்போது overflow எவ்வாறு நடக்கிறது என பார்ப்போம் நேர்மறை எண் நேர்மறையுடன் கூட்டப்படும் போது இதன் மதிப்பு 7ஐ விட அதிகமாக வருகிறது எனவே இது சரியான சரகத்திற்குள் வரவில்லை மேலும் எதிர்மறை எண்ணை எதிர்மறை எண்ணுடன் கூட்டும் போது இதன் மதிப்பு 8 விட அதிகமாகிறது மேலும் ஒரு நேர்மறை எண் எதிர்மறை எண்ணுடன் கூட்டப்படும் போது இதன் விடை மதிப்பானது சரகத்திற்குள் தான் வருகிறது ஏனெனில் ஒன்றிலிருந்து மற்றொன்று கழிக்கப்படுகிறது எனவே இதன் விடை மதிப்பானது சரகத்திற்குள் வருகிறது இந்த முறையில் overflow என்பது வரவில்லை எனவே நேர்மறை எண் நேர்மறை எண்ணுடன் கூட்டப்படும் போதோ அல்லது எதிர்மறை எண் எதிர்மறை எண்ணுடன் கூட்டப்படும் போது overflow வருகிறது இப்போது ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் இதில் 0010 ஐ 0011 உடன் கூட்டும் போது 0101 என வருகிறது இதன் மதிப்பு 5 ஆகும் இது சரகத்திற்குள் தான் வருகிறது அதனால் இதில் overflow இல்லை மேலும் 2 ஐ 7 உடன் கூட்டுவோம் அதாவது 0010 ஐ 0111 உடன் கூட்ட வேண்டும் இதில் ஒவ்வொரு இலக்கமாக கூட்டினால் இரண்டாவது இலக்கத்தில் 1 ஐ 1 உடன் கூட்டும்போது காரி 1 வருகிறது அடுத்து 1 1 0 என கூட்டு போது கேரி 1 வருகிறது கடைசியாக 1 0 0 என காரி வருவதில்லை இதில் கடைசி இலக்கம் C3 ஆகும் இங்கு நமக்கு 1001 என விடை கிடைத்துள்ளது இதன் மதிப்பு 9 ஆகும் ஆனால் அடையாள இலக்கம் முறையில் இதை பார்த்தால் இதில் உள்ள கடைசி இலக்கம் அடையாள இலக்கம் ஆகும் ஆனால் இது 1001 என வருகிறது மேலும் நமக்கு இந்த முறையில் அதிகப்படியான நேர்மறை எண் 7 தான் ஆகும் ஆனால் இங்கு கிடைத்துள்ள 1001 என்பது 7 குறிக்கிறது இது சரகத்திற்குள் வரவில்லை எனவே இங்கு Overflow உள்ளது இப்போது அடுத்த எடுத்துக்காட்டாக எதிர்மறை எண்ணை எவ்வாறு எதிர்மறை எண்ணுடன் கூட்டுவது என பார்ப்போம் இங்கு 2 உடன் 3 கூட்டப்படுகிறது இதில் 2 என்பது 1110 எனவும் 3 என்பது 1101 எனவும் எடுத்துக் கொள்ளப்படும் இதில் கேரி ஒவ்வொரு இடத்திலும் உருவாகி கடைசியாக கூட்டும் போது நமக்கு 1011 என்ற விடை கிடைக்கிறது இதன் மதிப்பு 5 ஆகும் மேலும் இது சரகத்திற்குள் தான் உள்ளது இதேபோல் 2 மற்றும் 7 என்ற எண்களை எடுத்துக்கொள்வோம் இங்கு 2 என்பதை 1110 எனவும் 7 என்பதை 1001 எனவும் எடுத்துக் கொள்வோம் இதை கூட்டும்போது முதல் மூன்று இலக்கங்களில் எந்த கேரியும் உருவாவதில்லை ஆனால் கடைசி இலக்கங்களை கூட்டும் போது ஒரு காரி உருவாகிறது இந்த கேரியை நிராகரித்து விடலாம் எனவே நம் விடை 0111 என கிடைக்கிறது இதன் மதிப்பு 7 ஆகும் ஆனால் இந்த விடை சரியான விடை கிடையாது எனவே இங்கு Overflow உள்ளது இதன் விடை 9 ஆகும் ஆனால் இது சரகத்திற்குள இல்லை நம் சரகத்தில் 8 என்பதே அதிகப்படியான ஆகும் அடுத்து உள்ள எடுத்துக்காட்டில் நேர்மறை எண் எதிர்மறை எண்ணுடன் கூட்டப்படுகிறது அதனால் கிடைக்கும் விடை சரகத்திற்குள் உள்ளது ஒரு சிறிய லாஜிக் சுற்று எவ்வாறு கூட்டல் செயலில் எண்களை உள்ளிடும் போது கிடைக்கும் கூட்டல் மற்றும் கேரி இறக்கம் உருவாகுவது போன்றவற்றை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது என பார்ப்போம் ஒரு நான்கு இலக்க கூட்டலை எடுத்துக்கொண்டால் அதில் கூட்டல் மதிப்பானது S0 இருந்து S3 வரை உருவாகிறது மேலும் கேரியும் உருவாகிறது இதில் இடைநிலை காரி என்பது C2 C1 C0 ஆக இருக்கும் இந்த 4 எடுத்துக்காட்டில் 2 எடுத்துக்காட்டில் மட்டுமே Overflow நடக்கிறது அதாவது இரண்டாவது நாம் பார்த்த எடுத்துக்காட்டில் முதல் எண்ணில் அடையாள இலக்கம் 0 மேலும் அடுத்த எண்ணில் அடையாள இலக்கம் 0 அடுத்து கிடைக்கப்பெற்ற கூட்டல் மதிப்பில் அடையாள இலக்கம் 0 ஆகும் இதில் A3 B3 S3 பிரைம் என வருகிறது இந்த இரண்டு நிலையையும் கூட்டினால் இந்த மின்சுற்றின் சமன்பாடு உருவாகும் இதில் C3 என்பது இறுதி கேரி C2 என்பது இடைநிலை கேரி இதில் ஒன்று 0 ஆக இருந்தால் மற்றொன்று 1 ஆக உள்ளது இவ்வாறு இருந்தால் overflow உருவாகிறது எனவே நாம் ஒரு XOR கேட்டை இதற்கு அளித்தால் இது overflow ஐ கண்டு பிடிக்கும் மற்ற எடுத்துக்காட்டை பார்க்கும்போது இதில் 1 1 அல்லது 0 0 என உள்ளது இதில் overflow உருவாகவில்லை எனவே இதற்கு XOR கேட்டும் ஒரு தீர்வு ஆகும் எனவே C3 மற்றும் C2 நமக்கு தெரிந்தால் overflow வை கண்டுபிடிக்க முடியும் அல்லது உள்ளீட்டு தரவு எனும் A3 B3 மற்றும் கிடைக்கப் பெற்ற விடை S3 தெரிந்தால் நாம் overflow வை எளிதில் கண்டுபிடிக்க முடியும் O A3'B3'S3 A3B3S3' C3 ⊕ C இதில் BCD கூட்டல் மற்றும் BCD கழித்தல் என்றால் என்ன என பார்ப்போம் இதற்கு முன்பு BCD பிரிதிநிதித்துவம் பற்றி பார்க்க வேண்டும் BCD என்பது Binary coded Decimal இதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் நமக்கு ஏற்கனவே BCD எண் என்பது 0 முதல் 9 வரை மற்றும் அதற்கு இணையான பைனரி முறை 0000 லிருந்து 1001 வரை என தெரியும் எனவே பைனரி முறையில் இதற்கு மேல் உள்ள எண்கள் எடுத்து கொள்ளப்படாது எடுத்துக்காட்டாக 53 என்ற எண்ணை எடுத்துக் கொண்டால் இதை BCD முறையில் 5 என்பதை 0101 என்றும் 3 என்பதை 0011 என்றும் குறிக்க வேண்டும் எனவே 53 என்பதை 4 இலக்க பைனரி எண்ணாக 01010011 என குறிக்க வேண்டும் இது BCD முறையில் 5 3 ஆகும் இதே போல் 10 என்பதை 0001 0000 என்றும் 99 என்பதை 1001 1001 என்றும் 100 என்பதை 0001 0000 0000 என்றும் குறிக்க வேண்டும் எனவே இங்கு 100 என்பதை குறிக்க 12 இலக்கங்கள் தேவைப்படும் இங்கு 6902 என்ற எண் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் 6 என்பதை 0110 9 என்பதை 1001 0 என்பதை 0000 2 என்பதை 0010 என்று BCD முறையில் குறிக்க வேண்டும் எனவே இந்த முறை எண்களில் எவ்வாறு கூட்டல் மற்றும் கழித்தல் செயலை பண்ணுவது என பார்க்க இருக்கிறோம் முதலில் இதற்கான கோட்பாடுகளைப் பற்றி பார்ப்போம் முதலில் இந்த முறையில் எண்களை கூட்டும் போது வரும் விடையின் மதிப்பு 9 அல்லது அதை விட குறைவாக இருந்தால் மட்டுமே அது சரியான மதிப்பு ஆகும் ஏனெனில் 9 வரை உள்ள எண்களே BCD முறைப்பாட்டில் சரியான மதிப்பு ஆகும் எடுத்துக்காட்டாக டெசிமல் முறையில் உள்ள 5 அதாவது BCD ல் 0101 உடன் 2 அதாவது 0010 ஐ கூட்டும் போது 0111 என கிடைக்கும் அதாவது 7 எனவே இதில் எந்த தவறும் இல்லை இதே போல் 3 ஐ 6 உடன் கூட்டும் போது விடை 9 இதிலும் எந்த பிரச்சனையும் இல்லை இங்கு எப்போது பிரச்சனை வருகிறது என பார்த்தால் விடையின் மதிப்பு 9 ஐ விட அதிகமாகும் போது பிரச்சனை வருகிறது எடுத்துக்காட்டாக இங்கு 0100 என்பது 4 மேலும் அடுத்து 7 இதை கூட்டும் போது 1011 என்ற விடை கிடைக்கும் இதன் மதிப்பை 8 2 1 என கணக்கிட்டால் இதன் மதிப்பு 11 என கிடைக்கும் 11 என்ற குறியீடு BCD முறையில் உள்ள 0 முதல் 9 வரை எங்கும் இல்லை இந்த 1011 என்ற 4 இலக்க எண் BCDல் மதிப்பில்லாத குறியீடுஆகும் அடுத்த எடுத்துக்காட்டாக 9 மற்றும் 8 ஐ கூட்டும் போது 10001 கிடைகிறது இதில் கேரி உள்ளது இதன் மதிப்பை கண்டுப்பிடித்தால் டெசிமல் முறையில் 17 என வருகிறது இது BCD ன் குறியீட்டில் இல்லை இந்த மாதிரியான முறையில் தான் பிரச்சனை வருகிறது அதாவது விடை 9 க்கும் அதிகமானால் பிரச்சனை உருவாகிறது இதற்க்கான விடை என்ன என்றால் இதனுடன் 6 ஐ கூட்டுவது ஆகும் எனவே விடையுடன் 6 ஐ கூட்டுவதற்கு ஒரு லாஜிக் மின்சுற்றை உருவாக்க வேண்டும் இதில் என்ன நடக்கும் முந்தைய எடுத்துக்காட்டில் விடை 1011 இந்த எண்ணுடன் 0110 கூட்டும் போது இரண்டு BCD எண்கள் கிடைகிறது ஒன்று 0001 அதாவது 1 மற்றொன்று 0001 எனவே விடை 11 இந்த எண்களை காட்சிப்படுத்தும் போது இந்த 4 இலக்க எண்களை 7 Segment driver க்கு மாற்ற வேண்டும் எனவே இதை காட்சி சுற்று "Display device" இதை 1 1 என காண்பிக்கும் இது பதினொன்று ஆகும் இதே போல் இங்கு விடை 17 இதனுடன் 6 ஐ கூட்டும் போது 0001 0111 என 17 கிடைக்கிறது இதே போல் ஒவ்வொரு எடுத்துக்காட்டிற்கும் எப்போதெல்லாம் நமக்கு கிடைக்கும் விடை 9 ஐ விட கூடுகிறதோ அப்போதெல்லாம் 6 ஐ கூட்டினால் இது தானாக BCD முறைக்கு மாறுகிறது இதை நாம் மனதில் வைத்து கொண்டு இதற்கு இடையான மின்சுற்று உருவாக்குவோம் இந்த லாஜிக் மின்சுற்றானது BCD கூட்டல் செயலியுடன் சேர்ந்தே செயல்பட வேண்டும் எனவே இங்கு டெசிமல் முறையில் குறிக்கும் போது 0 - 9 வரை விடையுடன் 6 ஐ கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை எனவே Y மதிப்பு 0 இதில் Y ன் மதிப்பு 0 என்பது 6 ஐ கூட்ட தேவை இல்லை என்பதை குறிக்கிறது அடுத்து 0 - 9 க்கு பிறகு 10 11 12 என 18 வரை 6 ஐ கூட்ட வேண்டும் எனவே Y ன் மதிப்பு 1 ஆகும் எனவே இங்குள்ள ஒவ்வொரு எண்ணுடன் 6 ஐ கூட்ட வேண்டும் 10 11 12 ஐ குறிக்கும் போது S3 மற்றும் C3 உட்பட்ட இலக்கங்களை பயன்படுத்துகின்றோம் 10 என்பது 01 01 01 மற்றும் 10 01 01 என்பது 18 ஆகும் இங்கு 5 இலக்கங்கள் உள்ளது எனவே 32 வித்தியாசமான வகை கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் 19 20 என்ற மதிப்பு கிடைக்க வாய்ப்பு கிடையாது ஏனெனில் உள்ளீடு BCD ஆக உள்ளதால் பெரிய மதிப்பு 18 தான் அதனால் 19 என்ற நிலையை பற்றி கவலைப்பட தேவை இல்லை எனவே இந்த 'Truth Table' ஐ நாம் சமன்பாடாக மாற்ற வேண்டும் இதை மாற்ற எண் கணிதம் அல்லது "karnaugh map" அல்லது "QM algorithm" பயன்படுத்தி சிறியதாக்கி இதற்கிடையில் உள்ள தொடர்பை அறிந்து சமன்பாட்டை உருவாக்கலாம் இங்கு C3 1 என அமைந்தால் Y ன் மதிப்பு 1 ஆகும் ஏனெனில் C3 என்பது 16 ஐ குறிக்கும் Y C3 S3S2 S3S1 அடுத்து S3 S2 என்பது 1 1 என அமைந்தால் இதன் மதிப்பு 8 கூட்டல் 4 என 12 வருகிறது எனவே 12 அல்லது அதற்கு மேல் என்பது 1 ன் மதிப்பு 1 ஆகும் அடுத்து S3 S1 இதில் S3 ன் மதிப்பு 8 மேலும் S1 2 எனவே இதன் மொத்த மதிப்பு 10 இந்த மாதிரி நாம் சமன்பாட்டை உருவாக்கலாம் அல்லது "Boolean Algebra" அல்லது K map அல்லது "QM algorithm" பயன்படுத்தி சமன்பாட்டை பெறலாம் இதை நாம் 'Combinationl' வன்பொருளில் கொண்டு வந்தால் வேலை முடிந்தது என வைத்துக் கொள்ளலாம் இந்த படத்தில் உள்ளவாறு BCD கூட்டல் செயலி இருக்கும் இதில் முதலில் உள்ள 7483 என்பது 4 இலக்க கூட்டல் செயலி இதன் வெளியீடு S0 - S3 வரை உள்ளது இதில் மேலும் C3 உள்ளது இது முந்தைய நிலையில் உள்ள கேரியையும் கூட்டுவதற்கு ஏதுவாக C1 உள்ளது இதற்கு அடுத்து உள்ள 'Logic'மின்சுற்று தான் 6 ஐ கூட்டுவதா வேண்டாமா என தீர்மானிக்கும் இந்த லாஜிக் சுற்றுடன் C3 S3 S2 S1 இணைக்கப்பட்டுள்ளது இதில் முதல் AND கேட்டில் S3 S1 ம் அடுத்து S3 S2 ம் இணைக்கப்பட்டுள்ளது கடைசியாக இது OR செய்யப்படுகிறது இதன் விடை 1 என வந்தால் 6 கூட்டப்படாது அதாவது வெளியீடு அடுத்த 4 இலக்க கூட்டல் செயலி செயலியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது 1 என இருந்தால் 0110 என வருகிறது அதாவது A3 0 A2 1 A1 1 மற்றும் A0 என்பது 0 என அமைகிறது இதற்கு அர்த்தம்யாதெனில் 6 கூட்டப்படுகிறது மேலும் இது 0 என அமைந்தால் இது 0000 எனவே எந்த எண்ணும் இதோடு கூட்டப்படாது என பொருள் எனவே கடைசியாக இங்கு BCD இல்லக்கம் கிடைத்துள்ளது மேலும் கேரி கிடைத்தால் அது இங்கே குறிப்பிடப்படும் அடுத்த BCD கூட்டல் செயலிக்கு உள்ளீடாக செயல்படும் அங்கே இந்த கேரி உள்ளீடாக எடுத்துக் கொள்ளப்படும் இது போல் தான் ஒரு அலகு BCD கூட்டல் செயலி செயல்படும் அடுத்து ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் இங்கு 49 என்பது 58 உடன் கூட்டப்படுகிறது இது 0100 1001 மற்றும் 0100 1001 என்று BCD க்கு இணையாக 4 மற்றும் 9 5 மற்றும் 8 என குறிக்கப்படும் இதைக் கூட்ட வேண்டும் இந்த இரண்டு எண்களையும் கூட்டும் போது கேரி உருவாகிறது மேலும் இதன் மதிப்பு 9 ஐ விட அதிகம் எனவே 6 கூட்டப்படுகிறது எனவே இதன் விடை 7 ஆகும் மேலும் இங்கு கிடைத்த கேரி 1 அடுத்த இலக்கங்களான 4 மற்றும் 5 உடன் கூட்டப்படுகிறது இதன் விடை 0 என வருகிறது ஆனால் இங்கு கேரி உருவாகிறது எனவே விடை 1 0 7 என கிடைக்கிறது இதை நீங்கள் டெசிமல் இலக்கத்தில் பார்த்தால் 1 0 7 தான் வரும் இப்போது BCD கழித்தல் என்றால் என்ன என பார்க்க வேண்டும் BCD கழித்தலுக்கு 10's காம்பிளிமெண்ட் தேவைப்படுகிறது பைனரி கழித்தலில் 2's காம்பிளிமெண்ட் படித்தவாறே இங்கு 10's காம்பிளிமெண்ட் இருக்கும் கழித்தலில் இரண்டு வகை உள்ளது ஒன்று பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிப்பது மற்றொன்று சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணை கழிப்பது ஆகும் முதலில் 7 லிருந்து எவ்வாறு 4 ஐ கழிப்பது என பார்ப்போம் 2's க காம்பிளிமெண்ட் முறையில் கழிக்கப்பட வேண்டிய எண்ணிற்கு 2's காம்பிளிமெண்ட் எடுப்போம் அதேபோல் இங்கு 10's காம்பிளிமெண்ட் எடுக்க வேண்டும் இங்கு 10's கா ம்பிளிமெண்ட் முறையில் எதிர்மறை எண்ணை 10 லிருந்து கழிக்க வேண்டும் எனவே 10 - 4 6 என கிடைக்கும் இதை முதல் எண்ணுடன் 7 உடன் கூட்ட வேண்டும் 7 6 13 இதில் கேரி கிடைத்தால் 2's காம்பிளிமெண்ட் முறையில் உள்ளவாறு கேரியை நிராகரித்து விடலாம் எனவே இதன் விடை 3 எனவே விடை நேர்மறை எண் ஆகும் அதாவது 7 - 4 3 ஆகும் இதே போல் 4 கழித்தல் 7 எவ்வாறு பண்ணுவது என பார்ப்போம் எனவே இங்கு 7 ற்கு 10's கம்பிளிமெண்ட் எடுக்க வேண்டும் எனவே 10 - 7 3 அடுத்து 3 கூட்டல் 4 எனும்போது 7 என கிடைக்கிறது இதில் கேரி உருவாகவில்லை அதாவது 0 7 கேரி இல்லை என்றால் கிடைத்த விடை எதிர்மறை எண்ணாக உள்ளது என பொருள் எனவே 2's கம்பிளிமெண்ட் முறையில் இதற்கு மேலும் 2's கம்பிளிமெண்ட் எடுத்தால் இதன் மதிப்பை கண்டுபிடிக்க முடியும் அதுதான் சரியான பிரதிநிதித்துவமாக அமையும் அதேபோல் இங்கு 10's கம்பிளிமெண்ட் எடுக்க வேண்டும் அதாவது 7 ற்கு 10's கம்பிளிமெண்ட் எடுத்தால் 10 - 7 3 என கிடைக்கும் எனவே கிடைத்த விடை எதிர்மறை எண் ஆகும் இதன் மதிப்பு 3 ஆகும் இவ்வாறு BCD முறையில் டெசிமல் எண்ணிற்கு 10's கம்பிளிமெண்ட் எடுக்க வேண்டும் இதை எவ்வாறு மின்சுற்றில் கொண்டு வருவது என பார்ப்போம் இங்கு 10's கம்பிளிமெண்டை உருவாகி உள்ளது நமக்கு கிடைக்கும் விடை எதிர்மறையாக இருந்தால் இங்கு மற்றொரு 10's கம்பிளிமெண்டை உருவாக்கி உள்ளது நேர்மறையாக இருந்தால் இது தேவையில்லை நாம் இதை உபயோகப்படுத்தினாலும் இல்லையென்றாலும் இது மின்சுற்றில் காணப்படும் முதலில் இது 10's கம்பிளிமெண்டை எவ்வாறு உருவாக்குகிறது என பார்ப்போம் இங்கு 1 என வரும் போது இதில் 1010 என உருவாகிறது எந்த எண்ணை கழிக்க வேண்டுமோ அதற்கு 10's கம்பிளிமெண்ட் எடுக்க வேண்டும் இந்த முறையை நாம் ஏற்கனவே 4 இலக்கு கூட்டல் முறையில் பார்த்தோம் இதில் நிறைய XOR கேட்டு உள்ளது இங்கு 1 இருந்தால் XOR கேட்டின் வெளியீடு எதிர்மறையாக இருக்கும் அதாவது 1's கம்பிளிமெண்ட் எடுக்கும் மேலும் கேரி இலக்கத்தில் 1 வரும்போதெல்லாம் இதனுடன் 1 கூட்டப்படுகிறது எனவே 2's கம்பிளிமெண்ட் கிடைக்கிறது இங்கு 1010 உள்ளது இது கூட்டப்படுகிறது இவ்வாறு எதிர்மறை எண்ணிற்கான 10's கம்பிளிமெண்ட் கிடைகிறது மேலும் இதில் கேரி கிடைத்தால் அதை நிராகரிக்க வேண்டும் மேலும் X ன் மதிப்பு 0 என இருந்தால் அதே எண் தான் வெளியீடாக கிடைக்கும் இவ்வாறு தான் கூட்டல் முறையில் பார்த்தோம் இங்கும் கழித்தல் முறையிலும் அதே தான் இப்படி தான் 10's கம்பிளிமெண்ட் உருவாக்கி இந்த மின்சுற்றில் subtrahend மற்றும் minuend ஐ உள்ளீடாககொடுத்து BCD கூட்டலை செய்ய வேண்டும் BCD கூட்டலில் கேரி 1 என அமைந்தால் கிடைத்திருக்கும் விடை நேர்மறை எண் எனவே அடுத்து ஒன்றும் செய்ய தேவை இல்லை எனவே இதன் மதிப்பு 0 என அமையும் எனவே 10's கம்பிளிமெண்ட் உருவாக்கியில் 0 ஐ உள்ளீடாக கொடுக்கும் போது கொடுக்கப்பட்ட உள்ளீடு தான் வெளியீடாக கிடைக்கும் இதில் அடையாள இலக்கமும் நேர்மறை இலக்கம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல் BCD கூட்டல் செயலியில் இருந்து கிடைக்கும் விடையில் கேரி 0 என இருந்தால் இது எதிர்மறை எண் ஆகும் இப்போது 10's கம்பிளிமெண்ட் உருவாக்கியின் உள்ளீடு 1 ஆகும் எனவே இது 10's கம்பிளிமெண்ட் எடுக்கிறது இது தான் BCD கழித்தல் செயலி ஆகும் கடைசியாக 1's கம்பிளிமெண்ட் மற்றும் 9's கம்பிளிமெண்ட் பற்றி புரிந்து கொள்வோம் இது டெசிமல் மற்றும் பைனரி இலக்கங்களில் எவ்வாறு கழித்தல் செயல் செய்ய உதவுகிறது என பார்ப்போம் அதே எடுத்துக்காட்டில் 7 கழித்தல் 4 இல் 9's கம்பிளிமெண்ட் 4 ற்கு எடுத்தால் 9 - 4 5 என வருகிறது எனவே 7 கூட்டல் 5 12 என வரும் கேரி இருந்தால் இது நேர்மறை எண் இவ்வாறு கேரி கிடைத்தால் அந்த கேரி மீண்டும் கூட்ட வேண்டும் எனவே 2 1 3 என வருகிறது எனவே இங்கு கேரி வந்தால் இது நேர்மறை என மேலும் இதன் மதிப்புடன் கேரியை கூட்டும் போது 3 என கிடைக்கிறது மற்றொரு எடுத்துக்காட்டில் 7 ஐ 4 லிருந்து கழிக்கும்போது 7 ற்கு 9's கம்பிளிமெண்ட் எடுத்தால் 9 கழித்தல் 7 இதன் விடை 2 ஆகும் மேலும் 4 கூட்டல் 2 எனும்போது 6 என வருகிறது மேலும் கேரி இல்லாததால் இது எதிர்மறை எண் என்பது தெரிகிறது இங்கு கேரி 0 என்பதால் இதன் மதிப்பை தெரிந்து கொள்வதற்கு 9's கம்பிளிமெண்ட் எடுக்க வேண்டும் என 6 ன் 9's கம்பிளிமெண்ட் என்பது 9 - 6 3 எனவே 1's கம்பிளிமெண்ட் முறையில் பைனரி எண்களை கழிக்கும் போது நாம் எதிர்மறை கண்டுபிடிக்கிறோம் இதில் 7 மற்றும் 4 ற்கு இணையான பைனரி எண் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே 1's கம்பிளிமெண்ட் 0100 ற்கு எடுத்தால் 1011 என வருகிறது இதை 7 உடன் கூட்டும்போது 10010 என வரும் இதில் கேரி 1 உள்ளது எனவே இது நேர்மறை எண் ஆனால் நமக்கு 2's கம்பிளிமெண்ட் தான் வேண்டுமெனில் இந்த கேரியை மீண்டும் கூட்ட வேண்டும் 0010 ஐ 1 உடன் கூட்டும் போது இதன் மதிப்பு 3 ஆகும் இது நேர்மறை எண் பெரிய எண்ணை சிறிய எண்ணிலிருந்து கழிக்கும் போது என்ன நடக்கும் என பார்க்கலாம் 4 7 ல் 7 என்பது 0111 ஆகும் இதற்கு 1's கம்பிளிமெண்ட் 1000 ஆகும் இதை 0100 உடன் கூட்டும்போது 1100 என கிடைகிறது இதில் கேரி இல்லை இதன் மதிப்பை பெறுவதற்கு இதற்கு 1's கம்பிளிமெண்ட் எடுக்க வேண்டும் 1100 என கிடைக்கும் இது 3 ஆகும் அதாவது - 3 ஆகும் இதோடு நாம் இந்த வகுப்பின் தொகுப்பை பார்ப்போம் Overflow என்பது 4 இலக்க எண்களின் விடை சரகத்திற்குள் இல்லாதபோது அதாவது 8 முதல் 7 வரையில் இல்லாதபோது நடக்கிறது இதற்கு ஏற்றவாறே 8 இலக்க எண்களில் மற்றும் மற்ற இலக்கங்களிலும் overflow என்பது அடையாள இலக்கத்தை பொறுத்தோ அல்லது கேரி இலக்கத்தை பொறுத்தோ அமையும் மேலும் BCD கூட்டலில் விடை 1001 ஐ விட அதிகமாகும் போது 6 அதாவது 0110 ஐ கூட்ட வேண்டும் மேலும் 4 இலக்க எண்களில் லாஜிக் மின்சுற்று எப்போது 6 ஐ கூட்ட வேண்டும் என்பதையும் எவ்வாறு அமைக்க வேண்டும் என பார்த்தோம் மேலும் BCD கழித்தல் முறைக்கு 10's கம்பிளிமெண்ட் உருவாக்கியும் BCD கூட்டல் செயலியும் தேவைப்படுகிறது எனவே இரண்டு 10's கம்பிளிமெண்ட் உருவாக்கியும் ஒரு BCD கூட்டல் செயலியும் இருந்தால் BCD கழித்தல் செயலியை உருவாக்கலாம் மேலும் 9's கம்பிளிமெண்டும் பைனரியில் உள்ள 1's கம்பிளிமெண்டும் ஒரே மாதிரியானவை மேலும் இதற்கு எடுத்துக்காட்டும் 2's கம்பிளிமெண்ட் மற்றும் 10's கம்பிளிமெண்ட் எடுப்பதற்கான மின்சுற்று பற்றியும் பார்த்தோம்